இப்போது மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தின் சிறிய சிக்னல் படத்தை இணைக்கிறேன் இப்போது அதிகரிக்கும் படம் இப்படி இருக்கிறது டிரான்சிஸ்டரின் வடிகால் வாயில் மற்றும் ஆதாரம் இது நிச்சயமாக vgs மற்றும் சுமை அங்கு இணைக்கப்பட்டுள்ளது டிரான்சிஸ்டருக்கான சார்பு ஏற்பாட்டை அமைக்கும் போது சில கூடுதல் கூறுகள் இருக்கக்கூடும் என்பதை பொதுவான மூல பெருக்கியின் அனுபவத்திலிருந்து இப்போது நாம் அறிவோம் உதாரணமாக வாயிலின் பக்கச்சார்புக்கு சில மின்தடையங்கள் இருக்கலாம் அதுவும் நிகழலாம் அதன் பிறகு அவற்றின் மதிப்புகள் மீது நாம் கட்டுப்பாடுகளை வைக்க வேண்டும் இதனால் நாம் விரும்பும் முடிவை இன்னும் பெறுவோம் இப்போது MOS டிரான்சிஸ்டரை சார்புடைய பொருத்தமான வழி என்ன நான்கு வெவ்வேறு வழிகளில் முதலில் உள்ளன வடிகால் பின்னூட்ட சார்பு மூல பின்னூட்ட சார்பு மற்றும் ட்ரைன் பீட்பாக் பயாஸ் மூலத்திற்கு மீண்டும் பீட்பாக் அளித்தல் மற்றும் மூலாதாரத்தில் உணர்தல் வாயிலுக்கு மீண்டும் ஊட்டுதல் இந்த நான்கில் கடைசி இரண்டு மற்றும் வாய்க்காலில் உணர்தல் மூலத்திற்கு மீண்டும் ஊட்டுதல் அல்லது மூலத்தில் உணர்தல் வாயிலுக்கு மீண்டும் பீட்பாக் அளிப்பது மற்றொரு இன்வெர்ட்டிங் பெருக்கியின் கட்டத்தை உள்ளடக்கியது நான் இந்த சர்க்யூட்களை ஒரு op amp மூலம் விளக்கினேன் ஆனால் சில கூடுதல் பெருக்க நிலை தேவைப்படுகிறது இதனால் நீங்கள் வடிகால் முதல் மூலத்திற்கு அல்லது மூலத்திலிருந்து கேட் வரை இன்வெர்ட்டிங் ஆதாயத்தைப் பெறுவீர்கள் இப்போது இது மிகவும் சிக்கலானது ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் ஒரு டிரான்சிஸ்டர் சர்க்யூட்டைப் பார்க்கிறோம் மேலும் ஒரு சார்புக்காக மற்றொரு op amp ஐப் பயன்படுத்த நாங்கள் விரும்பவில்லை இந்த விஷயத்தில் இதுபோன்ற சிக்கலான சார்பு ஏற்பாடுகளைப் பயன்படுத்த வேண்டாம் என்று நாங்கள் விரும்புகிறோம் மீதமுள்ள இரண்டு வடிகால் பின்னூட்டம் ஆகும் அங்கு வடிகால் இணைக்கப்பட்ட தற்போதைய ஆதாரம் உள்ளது மேலும் வடிகால் பின்னூட்டத்திற்கான வாயிலுடன் இணைக்கப்பட்டுள்ளது தற்போதைய மூலமானது மூல முனையத்துடன் இணைக்கப்பட்டுள்ள மூல பின்னூட்டம் மற்றும் கேட் ஒரு நிலையான மின்னழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இரண்டில் எப்படி தேர்வு செய்வீர்கள் எது மிகவும் வசதியானது என்பதன் அடிப்படையில் தேர்வு செய்கிறீர்கள் நீங்கள் கவனிக்கும் முதல் விஷயம் என்னவென்றால் இங்கே இந்த சர்க்யூட்டில் எங்கள் சர்க்யூட்டில் மூல முனையம் தரையுடன் இணைக்கப்படவில்லை அதேசமயம் பொதுவான மூல பெருக்கியில் அது தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த முதல் சர்க்யூட்டைப் பயன்படுத்தினால் வடிகால் பின்னூட்ட சர்கியூட் மூலமானது தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளது அல்லது அது ஒரு நிலையான மின்னழுத்தத்துடன் இணைக்கப்படலாம் ஆனால் அதிகரிக்கும் படத்தில் இது தரையிறக்கப்படும் எனவே எப்படியாவது இதைப் பயன்படுத்தினால் அது பயாசிங் ஏற்பாட்டிற்காக தரையுடன் இணைக்கப்பட வேண்டும் ஆனால் இது ஒரு தூண்டி மற்றும் பலவற்றைப் பயன்படுத்தி செய்யக்கூடிய சிறிய அதிகரிக்கும் நோக்கங்களுக்காக தரையில் இருந்து உயர்த்தப்பட வேண்டும் ஆனால் அது மீண்டும் சிக்கலானது அதேசமயம் இந்த இரண்டாவது சர்கியூட் அது ஆதாரமாக இருக்கும் விதம் எப்படியும் தரையுடன் இணைக்கப்படவில்லை அதைத்தான் நாம் இங்கே விரும்புகிறோம் அதிகரிக்கும் படத்தில் தற்போதைய மூலமானது ஒரு திறந்த சர்கியூட் ஆகிறது மேலும் மூலமானது சரியாக மிதக்கிறது அதுதான் நாம் இங்கு விரும்புகிறோம் எனவே இது மூலப் பின்தொடர்பவர் அல்லது பொதுவான வடிகால் பெருக்கியுடன் பயன்படுத்த மிகவும் வசதியான சர்கியூட் ஆகும் எனவே இதைத்தான் நாம் பயன்படுத்தப் போகிறோம் இப்போது மின்தேக்கிகள் மற்றும் மின்தூண்டிகளின் சரியான கலவையைப் பயன்படுத்தி எந்த ஒரு சார்பு சர்கியூட்களுடன் எந்த ஒரு அதிகரிக்கும் படத்தையும் இணைக்க முடியும் ஆனால் அவற்றில் சில மிகவும் சிக்கலானதாக மாறும் ஏனென்றால் எங்கள் இலக்கு வேலை செய்யும் சர்கியூட்களை உணர்ந்துகொள்வது மட்டுமல்ல அவற்றைச் செய்வதும் ஆகும் சாத்தியமான மிகவும் திறமையான வழி இப்போது எப்போதும் ஒரு தனித்துவமான தேர்வு இருப்பதாக அர்த்தமில்லை ஆனால் இந்த விஷயத்தில் குறைந்தபட்சம் இரண்டாவது மிகவும் வசதியானதாகத் தோன்றுகிறது மேலும் அதைப் பயன்படுத்துவோம் எனவே பக்கச்சார்பான பகுதியை மீண்டும் வரைகிறேன் இது தற்போதைய I0 க்கு சார்புடையது என்று சொல்லலாம் வடிகால் அது இங்கு அதிகரிக்கும் தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் அதை அங்குள்ள தரையுடன் இணைக்க முடியாது ஏனென்றால் டிரான்சிஸ்டரை செறிவூட்டலில் வைத்திருக்க முடியாது வடிகால் மின்னழுத்தம் மூல மின்னழுத்தத்திற்கு மேலே இருக்க வேண்டும் எனவே இது சில நிலையான மின்னழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லலாம் அது ஒன்றும் இல்லை ஆனால் விநியோக மின்னழுத்தம் VDD எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் சார்பு சர்கியூட்டன் வந்தபோது இதைத்தான் செய்தோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கேட் நிலையான மின்னழுத்தத்துடன் இணைக்கப்பட வேண்டும் முன்பு போல் கேட் பக்கவாட்டிற்கு மற்றொரு டிசி மூலத்தைப் பயன்படுத்த விரும்பவில்லை எனவே நாம் என்ன செய்வோம் வடிகால் மின்னழுத்தத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஒரு எதிர்ப்பு பிரிப்பான் மற்றும் பக்கவாட்டைப் பயன்படுத்தி சரியான முறையில் பிரிக்கிறோம் மேலும் இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடாகும் ஏனெனில் கேட் மின்னோட்டத்தை ஈர்க்காது எனவே R1 மற்றும் R2 மதிப்புகள் தன்னிச்சையாக அமைக்கப்படலாம் இந்த மின்னழுத்தத்தைப் பார்த்தால் நீங்கள் கேட்டை இணைக்கிறீர்களோ இல்லையோ அது R2R1R2VDD ஆக இருக்கும் ஏனெனில் கேட் எந்த மின்னோட்டத்தையும் இழுக்காது எனவே இப்போது எங்களிடம் ஒரு டிரான்சிஸ்டர் உள்ளது அது தற்போதைய ஐஓவைச் சார்ந்தது மற்றும் அது செறிவூட்டலில் உள்ளது மற்றும் பல இப்போது எப்படியாவது உள்ளீடு மூலத்தையும் அதனுடன் சுமையையும் இணைக்க வேண்டும் இப்போது நாங்கள் இதை பல முறை செய்துள்ளோம் இது மிகவும் எளிதானது கண்களை மூடிக்கொண்டு இதைச் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன் எங்களிடம் சிக்னல் மூல vi உள்ளது இப்போது நான் இதை எவ்வாறு இணைப்பது நான் இதுவரை அனைத்து சர்கியூட்களுக்கும் பயன்படுத்தி வந்த தடையை மீண்டும் பயன்படுத்துகிறேன் குறைந்தபட்ச சமிக்ஞை அதிர்வெண் பூஜ்ஜியத்தை விட அதிகமாக உள்ளது அதாவது dc சிக்னலில் நமக்கு ஆர்வம் இல்லை இது குறைந்தபட்ச அதிர்வெண்ணைக் கொண்டுள்ளது அது ஒரு கிலோ ஹெர்ட்ஸாக இருக்கலாம் ஒரு ஹெர்ட்ஸாக இருக்கலாம் ஒரு மெகாஹெர்ட்ஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது பூஜ்யம் அல்ல அப்படியானால் மின்னழுத்த வகுப்பியிலிருந்து பெறப்பட்ட டிசி மதிப்பை மூலத்திலிருந்து பெறப்பட்ட சிக்னலுடன் இணைக்க கொள்ளளவு இணைப்பைப் பயன்படுத்தலாம் எனவே நான் இதைச் செய்கிறேன் இந்தப் படம் இப்போது உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும் சுமையை எவ்வாறு இணைப்பது மூல முனையத்திற்கும் தரைக்கும் இடையில் சுமை தோன்ற வேண்டும் எனவே நான் அதை இணைக்கிறேன் ஏனென்றால் முதலில் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியது போல் இது ஒரு எதிர்ப்பு மட்டுமல்ல இது பின்னர் வருவதைக் குறிக்கிறது ஆனால் அது ஒரு மின்தடையாக இருந்தாலும் அதை அங்கே இணைத்தால் என்ன நடக்கும் என்றால் இங்கே சில மின்னழுத்தம் இருக்கும் மேலும் சில மின்னோட்டம் இதன் மூலம் வரையப்படும் மேலும் MOS டிரான்சிஸ்டர் வழியாக மின்னோட்டம் மட்டும் இருக்காது மின்தடை மூலம் மின்னோட்டத்தை நான் கூட்டவில்லை எனவே சார்பு தொந்தரவு செய்யப்படும் எனவே நாம் அதை விரும்பவில்லை எனவே சுமை எதிர்ப்பு RL ஐ இணைப்பதற்கான சரியான வழி மின்தேக்கி C2 மூலம் ஏசி இணைப்பதுதான் இப்போது எங்களிடம் டிரான்சிஸ்டர் சார்பு உள்ளது உள்ளீட்டை இணைத்துள்ளோம் மேலும் வெளியீட்டையும் எடுத்துள்ளோம் எனவே இந்த சர்கியூட் என்பது மூலப் பின்தொடர்பவரின் முழுமையான வரைபடம் அல்லது பொதுவான வடிகால் பெருக்கி அல்லது மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தின் ஆதாயத்துடன் தோராயமாக ஒன்று உள்ளது இப்போது gmRL 1 நிச்சயமாக வெளியீடு இங்கே இருக்கும் தற்போதைய Io ஐ தேர்வு செய்ய வேண்டும் MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி ஆரம்ப நிலைகளில் ஒன்றாக இதைக் காண்பிப்பது மிகவும் பொதுவானது நீங்கள் பொதுவான மூல பெருக்கி மற்றும் பின்னர் பொதுவான வடிகால் பெருக்கி மற்றும் பலவற்றைக் காட்டுகிறீர்கள் ஆனால் இந்த நிலை vovi1 இன் ஆதாயத்தை உருவாக்க பின்னூட்டம் அவசியம் என்பதால் அதை பின்னூட்ட ஏற்பாடாக கருத விரும்புகிறோம் இப்போது முக்கிய விஷயம் என்னவென்றால் இது ஒரு பொதுவான மூல பெருக்கியில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது அதன் ஆதாயம் gmRL ஆகும் நீங்கள் எப்பொழுதும் RL1gm ஐ அமைக்கலாம் மற்றும் இது 1 க்கு சமமாக்கலாம் ஆனால் RL இன் மதிப்பு மாறினால் என்ன ஆகும் நாம் வேறு சுமை எதிர்ப்பை தேர்வு செய்தால் ஆதாயம் மாறும் இதேபோல் வெப்பநிலை gm மாறினால் ஆதாயம் மாறும் அதேசமயம் எங்கள் மூலப் பின்தொடர்பவர் அல்லது பொதுவான வடிகால் பெருக்கியில் vovigm1gmRL மற்றும் நாம் gmRL 1 ஐ தேர்வு செய்கிறோம் இப்போது தெளிவாக நீங்கள் இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யும் வரை RL சிறிது மாறினால் லாபம் ஒன்றாக இருக்கும் ஆதாயம் ஒன்றுக்கு அருகில் இருக்கும் RL இன் சரியான மதிப்பு ஒரு பொருட்டல்ல gmRL 1 வகுப்பில் இருந்தால் gmRL உடன் ஒப்பிடும்போது 1 மிகக் குறைவு மற்றும் இந்த ஆதாயம் 1 க்கு அருகில் இருக்கும் மேலும் வெப்பநிலை மற்றும் பலவற்றின் காரணமாக gm சிறிது மாறினால் மீண்டும் எதுவும் நடக்காது ஏனெனில் இந்த gmRL 1 மற்றும் ஆதாயம் 1 க்கு அருகில் இருக்கும் எனவே பொதுவான மூல பெருக்கிக்கு இடையே ஒரு தரமான வேறுபாடு உள்ளது பின்னூட்டம் இல்லை மற்றும் கருத்துகளைக் கொண்ட பொதுவான வடிகால் பெருக்கி பின்னூட்டத்துடன் கூடிய சர்கியூட் பொதுவான வடிகால் பெருக்கி சுமை மற்றும் மூல நிலைமைகள் மற்றும் இயக்க புள்ளி மற்றும் MOS டிரான்சிஸ்டரின் சிறிய சமிக்ஞை அளவுருக்கள் ஆகியவற்றிற்கு மிகவும் குறைவான உணர்திறன் கொண்டது எனவே இது ஒரு மிக முக்கியமான வேறுபாடு இங்கே நாம் முதலில் ஒருங்கிணைத்த மூலப் பின்தொடர்பவரின் சிறிய சிக்னல் படத்தையும் பொருத்தமான சார்பு ஏற்பாடுகளுடன் இணைக்க முயற்சித்ததன் மூலம் கிடைத்த முழுமையான சர்கியூட் வரைபடத்தையும் கீழே வைத்துள்ளேன் இப்போது இதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இந்த சர்கியூட் முழுமையடையவில்லை ஏனெனில் படத்தில் R1 மற்றும் R2 இல்லை R1 || R2 இங்கே தோன்ற வேண்டும் அவர்கள் வாயிலில் இருந்து VDD க்கு செல்கிறார்கள் இது சிறிய சிக்னல் கிரவுண்டுக்கு சமம் மேலும் அவை வாயிலிலிருந்து தரைக்கு செல்கின்றன எனவே R1 || R2 நுழைவாயிலுக்கும் தரைக்கும் இடையில் தோன்றும் அதுவே அதில் உள்ளது எனவே இது இப்போது இந்த சர்கியூட்டன் தொடர்புடைய முழுமையான சிறிய சிக்னல் படம் C1 மற்றும் C2 போதுமான அளவு பெரியதாக இருப்பதால் அவை குறும்படங்களாக இருக்கும் அவை மிகப் பெரியவை என்பது அனுமானம் எனவே அத்தியாவசிய வேறுபாடு மற்றும் செயல்பாடு என்ன ஒரே விஷயம் என்னவென்றால் உண்மையான உள்ளீட்டு மூல vi மற்றும் MOS டிரான்சிஸ்டரின் கேட் டெர்மினலுக்கு இடையே ஒரு மின்னழுத்தப் பிரிவு உள்ளது இங்கே இருக்கும் மூலப் பின்தொடர்பவரின் உள்ளீட்டு எதிர்ப்பை நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் எங்கு மூலத்தை சரியாக இணைக்கிறீர்களோ அங்கே பார்க்கும்போது அது எல்லையற்றதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இப்போது அது எல்லையற்றது அல்ல என்பதை நாம் அறிவோம் அது என்ன நான் இதைத் தனித்தனியாக மதிப்பிடப் போவதில்லை இது R1 க்கு சமமாக இருப்பதைப் பார்ப்பது மிகவும் எளிதானது || R2 எனவே இப்போது கேட் மின்னழுத்தம் vi ஐப் போலவே இல்லை கேட் மின்னழுத்தம் viR1||R2RSR1||R2 ஆக இருக்கும் உண்மையில் பொதுவான மூலப் பெருக்கியுடன் அதே வகையான வெளிப்பாடுகளை நாங்கள் பெற்றுள்ளோம் இந்த வகை சார்பு மூல பின்னூட்டம் சார்பு ஆகியவற்றைப் பயன்படுத்தும்போது இந்த சூழ்நிலையை கவனித்துக்கொள்வது மிகவும் எளிதானது நீங்கள் R1 R2 ரூ நீங்கள் அதைச் செய்தால் இந்த விகிதம் ஒன்றுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் மேலும் கேட் மின்னழுத்தம் உள்ளீட்டு மின்னழுத்தத்திற்கு தோராயமாக சமமாக இருக்கும் எனவே அது மட்டுமே சார்பு ஏற்பாட்டின் காரணமாக வருகிறது மற்ற அனைத்தும் இதைப் போலவே சரியாகத் தெரிகிறது RL மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் C2 போதுமான அளவு பெரியதாக இருந்தால் அது மூலத்துடன் இணைக்கப்படும் அது நன்றா எனவே இது மூலப் பின்தொடர்பவரின் சர்கியூட் அல்லது பொதுவான வடிகால் பெருக்கியை நிறைவு செய்கிறது மேலும் இது மிகவும் பயனுள்ள சர்கியூட் இது நிறைய இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக நான் பேசும் மைக்ரோஃபோன் அவற்றில் பல மைக்ரோஃபோன்கள் மிக அதிக வெளியீட்டு எதிர்ப்பைக் கொண்டிருக்கும் அல்லது மிக அதிக மதிப்பு Rs மேலும் இது பின்வரும் சர்கியூட்களை இயக்க முடியாது எனவே மைக்ரோஃபோனைப் பின்தொடர்ந்து உடனடியாக ஒரு சோர்ஸ் பாலோவர் பயன்படுத்துவது மிகவும் பொதுவானது இதனால் மைக்ரோஃபோனில் இருந்து வெளிவரும் அதே சிக்னல் இங்கே உள்ளது ஆனால் வெளியீட்டு எதிர்ப்பு மிகவும் சிறியது எனவே இது அதிக லோடுகளை செலுத்தி மைக்ரோஃபோனிலிருந்து சிக்னலைக் குறைக்காது எனவே இது மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் சர்கியூட் மற்றும் இது அடிப்படை ஆம்ப்ளிபயர் டோபாலஜிகளில் ஒன்றாகும் பொதுவான ஆதாரம் மற்றொன்று